எனவே இப்போது பௌண்டரி கண்டிஷன்ஸ் களுக்கு செல்லலாம் இது உங்களில் பெரும்பாலோருக்கு புத்துணர்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே டான்ஜென்ஷியல் பௌண்டரி கண்டிஷன்ஸ் என்று அழைக்கப்படுவதைத் தொடங்குவோம் எனவே டான்ஜென்ஷியல் பௌண்டரி கண்டிஷன்ஸ் களில் டான்ஜென்ஷியல் மின்சார புலங்கள் அல்லது டான்ஜென்ஷியல் காந்தப்புலங்களுக்கு இடையில் ஒரு உறவைப் பெற விரும்புகிறேன் இங்கே ஒரு ஊடகத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே இந்த ஊடகத்தை 1 மற்றும் இந்த ஊடகத்தை 2 என்று அழைப்போம் இந்த இரண்டு ஊடகங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன ஒரு ஊடகத்தை மற்றொரு ஊடகத்திலிருந்து வேறுபடுத்துவது எது மாணவர்மற்றும் மாணவர் சரி அதனால் நாம் அதை மற்றும் என்று சொல்லலாம் அதேபோல் ஊடகம் 2 க்கும் அதுவே அது ஒரு மேற்பரப்பு எனவே மேற்பரப்பு இங்கே சில சாதாரண வெக்டர் களால் வகைப்படுத்தப்படும் எனவே இது இங்கே தொடர்கிறது என்றும் டான்ஜென்ஷியல் களுக்கு இடையில் ஒரு உறவைப் பெற விரும்புகிறேன் என்றும் கூறுவோம் எனவே நாம் அனைவரும் இதை இளங்கலை படிக்கும்போது செய்துள்ளோம் நீங்கள் என்ன செய்கிறாய் நீங்கள் ஒரு சிறிய சிறிய வயர்ஃப்ரேமை எடுத்துக்கொள்கிறீர்கள் அது எல்லையைத் தாண்டி செல்கிறது எனவே இது எல்லைக்கு கீழே பாதி மேலே பாதி உள்ள இது போன்ற ஒன்றை எடுத்துக்கொள்வோம் இதை மற்றும் இதை என்று அழைப்போம் எனவே மேலேயும் கீழேயும் உள்ள மின்சார புலங்களுக்கிடையில் ஒரு உறவைப் பெறுங்கள் என்று சொல்ல விரும்பினால் எனது குறிக்கோள் எல்லை எனவே நான் என்ன செய்ய பரிந்துரைக்கிறீர்கள் எனவே இந்த வளைவுடன் மின்சார புலத்தை நான் விரும்புகிறேன் நான் செய்யப்போகிறேன் 0 க்குச் செல்லப் போகிறேன் அதுதான் எனக்கு மேலேயும் கீழேயும் உறவைக் கொடுக்கும் எனவே நான் எல்லையுடன் செல்ல விரும்புகிறேன் ஆகையால் எந்த தேற்றம் நமக்கு உதவும் மாணவர் ஸ்டோக்ஸ் தேற்றம் ஸ்டோக்ஸ் தேற்றம் தான் நமக்கு உதவப் போகிறது ஸ்டோக்ஸ் தேற்றத்திற்கு ஒரு கர்ல் தேவை மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகள் இங்கே எனக்காக செய்யப்பட்டது போன்று கர்ல் உடன் இருப்பதை காண்கிறேன் எனவே இந்த சமன்பாட்டை ஸ்டோக்ஸ் வடிவத்தில் பெற நான் அதை இன்டகிரேட் செய்ய வேண்டும் ஆனால் என்ன வகையான இன்டகிரேஸன் மாணவர் மாணவர்லைன் இன்டெக்ரால் லைன் இன்டெக்ரால் ஆனால் நான் ஒரு லைன் பெறப் போகிறேன் என்றால் ஒரு லைன் இன்டெக்ரால் காணவில்லை ஸ்டோக்ஸ் சமன்பாட்டின் ஒரு பக்கத்தில் லைன் இன்டெக்ரால் உள்ளது மறுபக்கம் என்ன மாணவர்சா்பேஸ் சா்பேஸ் இன்டெக்ரால் எனவே நான் இந்த மேற்பரப்பை இங்கேயே எடுத்துக் கொண்டால் இது இந்த எல்லை வரையறுக்கப்பட்ட ஒரு திறந்த மேற்பரப்பு எனவே நான் மேற்பரப்பில் இன்டெக்ரால் செய்ய போகிறேன் மேலும் மேற்பரப்பு இயல்பானது சுட்டிக்காட்டும் மேற்பரப்பு இயல்பானது போர்டில் இருந்து வெளியே வருகிறது எனவே நான் இந்த செய்ய முடியும் மற்றும் இது எனது ஸ்டோக்ஸ் தேற்றம் நமக்கு உதவுகிறது மற்றும் அதனால் தான் இந்த எனக்கு கிடைக்கும் இப்போது நான் வலது புறத்தைப் பார்க்கும்போது இந்த சமன்பாட்டிலிருந்து நான் இங்கே கண்டிப்பாக மாற்றி ஆக வேண்டும் எனவே அது எளிமைப்படுத்த சிறப்பு வழி இல்லை அது எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கும் எனவே இது ஆகிவிடும் எனவே இதுவரை நான் செய்ததெல்லாம் எனது மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாட்டை இங்கே எடுத்துக்கொண்டு இந்த நிழலாடிய மேற்பரப்பில் இங்கே இன்டகிரேட் செய்திருக்கிறேன் ஸ்டோக்ஸ் தேற்றம் இங்கே இதை விளிம்பு மீது என்று எளிமையாக்குகிறது எனவே நான் இந்த இடத்திலிருந்து என் வழியில் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் எனவே இந்த மற்றும் இந்த அளவுகள் சிறியவை என்று கருதுவோம் அதாவது இந்த விளிம்புகளில் மின்சார புலம் நிலையானது எனவே என்னிடத்தில் இங்கே இருக்கிறது இந்த பக்கத்தில் இருக்கிறது மாணவர் எண்டு காப் எல்லையை வரையறுப்பது இந்த மேற்பரப்பிற்கான சாதாரண வெக்டர் தான் ஏனென்றால் நான் ஒரு இன்டெர்ஃபேஸ் வரையறுக்கும்போதெல்லாம் இன்டெர்ஃபேஸை எவ்வாறு வரையறுப்பது நான் மேற்பரப்பை இயல்பாக தருகிறேன் இன்டெர்ஃபேஸ் வரையறுக்கின்றன எனவே நான் இந்த இடத்திலிருந்து தொடங்கும் போது இங்கே எனக்கு என்ன கொடுக்கப் போகிறது எனவே நான் பெறுவேன் ஆனால் மட்டுமல்ல வின் டான்ஜென்ஷியல் பகுதியையும் நான் பெறுவேன் எனவே டான்ஜென்ஷியல் ஆல் பெருக்கினால் நான் இந்த பகுதியை முடித்தேன் அடுத்த பகுதிக்கு செல்கிறேன் எனக்கு என்ன கிடைக்கும் பிளஸ் டான்ஜென்ஷியல் மாணவர் Refer Time 0505 எனவே இதை அழைப்பதற்கு பதிலாக இதை என்று அழைப்போம் x திசை என்று கூறுங்கள் இந்த y திசையில் இருக்க போகிறது மற்றும் எவ்வளவு நீளம் இதேபோல் நான் மேலும் சென்றால் என்ற அடுத்த வெளிப்பாடு கிடைக்கும் மாணவர் மாணவர் X டெல்டா பிறகு மைனஸ் மாணவர் E 1 எனவே நான் என்ன செய்தேன் என்றாள் இந்த லைன் இன்டெக்ரால் பகுதியை நான் துண்டு ஆக கணக்கிட்டுள்ளேன் எனவே நான் வரம்பை எடுக்கப் போகிறேன் இந்த வரம்பு 0 ஆக இருக்கும் எனவே இங்கு எல்லா வெளிப்பாடுகளும் உள்ளன அவை 0 ஆகப்போகின்றன நாம் உருவாக்கும் மற்றொரு அனுமானம் என்னவென்றால் இந்தத் தளம் பிஸிக்கல் குவான்டிடிஸ் களாக இருக்கின்றன அவை இண்ஃபினிடி ஆக மாறப்போவதில்லை எனவே ஒரு வரையறுக்கப்பட்ட வெளிப்பாடு மறைந்துபோகும் சிறிய வெளிப்பாட்டால் பெருக்கும்போது நான் அதை அகற்ற முடியும் எனவே எஞ்சியிருப்பது மற்றும் வலது புறத்தில் நான் இப்போது என்ன விட்டுவிட்டேன் எனவே இதை நான் உதாரணமாகச் சொல்லலாம் அது மேற்பரப்பு என்பதால் ஆக எழுதலாம் மேலும் ds மற்றும் வெக்டர் இன் சரிவில் இருக்கும் B மற்றும் M இன் கூறுகளைப் பற்றி பேசுகிறோம் என்று கருதுகிறோம் எனவே இந்த வெக்டர் ருக்கும் இந்த வெக்டர் ருக்கும் இடையில் டாட் ப்ராடக்ட் யை நான் இங்கு எடுக்க வேண்டியிருப்பதால் அது தெளிவாக உள்ளது எனவே இந்த பக்கத்தின் சமதளத்தில் இருந்து வெளிவரும் எதுவுமே இந்த வெளிப்பாட்டில் தப்பிப் பிழைக்கும் இந்த ஒரே வெளிப்பாடு தக்கவைக்கப்படுகிறது எனவே நீங்கள் விரும்பினால் இங்கே ஒரு தொப்பியை வைக்கலாம் இந்த வெளிப்பாட்டை நான் என்ன செய்ய முடியும் அல்லது இந்த விதிமுறைகளைப் பற்றி நான் என்ன சொல்ல முடியும் எந்த வெளிப்பாடு நீடித்திருக்கும் எது நீடித்து இருக்காது என்ற எப்படி சொல்ல முடியும் முதல் வெளிப்பாடு என்ன ஆயிற்று அல்லது ஆல் காந்தப்புலம் பெருக்கப்படுகிறது நான் வரம்பை 0 ஆக எடுத்துக் கொள்ளும்போது அது 0 ஆக முனைகின்றன இது ஒரு காந்தப்புலம் அல்லது nonzero ஆக இருக்கும் இது ஒரு பிஸிக்கல் குவான்டிடிஸ் மற்றும் ஒரு பிஸிக்கல் குவான்டிடிஸ் வெடிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை இதில் விசேஷமாக எதுவும் நடக்கவில்லை இது இரண்டு இன்டெர்ஃபேஸ் இடையிலான ஒரு எல்லை மட்டுமே எனவே இந்த நான் 0 ஆக சுருக்கும்போது நான் என்ன நியாயமான அனுமானம் செய்ய முடியும் ஒரு வரையறுக்கப்பட்ட அளவு மறைந்துபோகும் சிறிய அளவால் பெருக்கப்படுகிறது எனவே இந்த பையன் உண்மையில் 0 ஆக இருக்கப் போகிறான் இந்த மின்னோட்டத்தைப் பற்றி இங்கே என்ன சொல்வது இது ஒரு காந்த மின்னோட்டமாகும் இது பிஸிக்கலா இல்லையா என்பதை ஒரு கணம் மறந்துவிடுங்கள் அது வரையறுக்கப்பட்டதாக இருக்க முடியுமா அல்லது வரையறுக்கப்படாததாக இருக்க முடியுமா அது வரையறுக்கப்பட்டதாக இருந்தால் அதாவது இந்த பங்களிப்பு 0 தான் இருக்கும் எனவே இந்த விஷயத்தைக் கையாள்வது எளிதானது மற்றொன்று அது எல்லையற்றது என்று கருதுகிறது அது எப்படி எல்லையற்றதாக இருக்கும் எனவே எல்லையற்ற கடத்தும் பொருள் எனவே இதுபோன்ற ஒரு சரியான மின்சார கடத்தியை எடுத்து கடத்தியில் மின்னோட்டம் எங்கே அது எவ்வளவு தடிமனாக இருக்கிறது என்று கேட்கிறோம் நீங்கள் என்ன சொல்வீர்கள் எனவே இல்லை இது ஒரு சரியான கடத்தி ஒரு முடிவிலி பின்னர் தற்போதைய மின்சார பாய்ச்சலின் தடிமன் எவ்வளவு என்று நீங்கள் சொல்வீர்கள் மாணவர்இது இல்லை 0 கிட்டத்தட்ட சரி இது ஒரு பியூா் சா்பேஸ் கரண்ட் ஆகும் எனவே இது ஒரு பியூா் சா்பேஸ் கரண்ட் ஆக இருந்தால் மட்டுமே இன்டெர்ஃபேஸின் மதிப்பு எல்லையற்றது என்ற பொருளில் ஆனால் இந்த M பெருக்கல் அதற்கான வரையறுக்கப்பட்ட அளவாக இருக்கும் எனவே அதனால் தான் பியூா் சா்பேஸ் கரண்ட் என்று அழைக்கப்படுகிறது எனவே இதை நான் இங்கு வைத்திருந்தால் நீடிப்பதற்கான ஒரே வெளிப்பாடு மற்றும் இந்த வெளிப்பாடு என்று அழைப்பேன் எனவே இதை மீண்டும் வரிசைப்படுத்த இது ஒரு பியூா் சா்பேஸ் கரண்ட் ஆக இருந்தால் மிகப் பெரியதாக இருக்கும் ஆனால் இந்த மிகப் பெரிய அளவு மறைந்துபோகும் சிறிய அளவால் பெருக்கப்பட்டால் எனக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட மேற்பரப்பு மின்னோட்டத்தைக் கொடுக்கப் போகிறது இதுபோன்ற நூல் வெற்று பற்றி சிந்திக்க நமக்கு பழக்கமில்லை ஆனால் இந்த சமன்பாட்டை நாம் சரியாக அடைந்தோம் எனவே நான் இடது புறம் மற்றும் வலது புறம் இரண்டையும் ஒப்பிடும்போது எனக்கு கிடைக்கும் எனவே இதுவும் இதுவும் நான் ஒப்பிடப் போகிறேன் எனவே இந்த ஒன்றுமில்லை ஆனால் ஊடகத்திற்கு மேலே அல்லது அதற்குக் கீழே உள்ள மின்சார புலத்தின் தொடு பகுதி மற்றும் ஊடக சரிவுக்கு மேலே உள்ள மின்சார புலத்தின் தொடு பகுதி இங்கே உள்ளது மற்றும் இங்கே உள்ளது இவை ரத்து செய்யப்படும் எனவே நான் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் இணைக்கும்போது அவற்றை வெக்டர் களை மனதில் வைத்து இணைக்க வேண்டும் எனவே நான் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் இணைக்கும்போது இது எனக்கு கிடைக்கும் சமன்பாடு என்பதை நீங்கள் காண்பீர்கள் அதனால்தான் நான் இந்த n ஐ இங்கே வரையறுத்துள்ளேன் எனவே இங்கே ஒரு மின்சார புலத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த இது மாதிரி சுட்டிக்காட்டுகிறது என்று சொல்வோம் எனவே சமதளத்தில் இருந்தால் n சுட்டிக்காட்டும் சமதளத்தில் உள்ளது சமதளத்திற்கு வெளியே இது எல்லைக்கு டான்ஜென்ஷியல் இருக்குமா n எந்த வெக்டரையும் கடக்கும்போது n க்கு செங்குத்தாகவும் n எல்லைக்கு செங்குத்தாகவும் இருக்கும் எனவே எப்போதும் எல்லை இருக்கும் எனவே இது எங்களுக்கு உடனடியாக ஒரு டான்ஜென்ஷியல் புலத்தை வழங்க வெக்டர் களைப் பயன்படுத்துவதற்கான மிக புத்திசாலித்தனமான வழியாகும் உயர்நிலைப்பள்ளி முறையில் இது போன்ற அல்லது டான்ஜென்ஷியல் என்று எழுதலாம் உங்களுக்குத் தெரிந்ததை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் அதை வெக்டர் களின் மொழியைப் பயன்படுத்தி மிகவும் அதிநவீன முறையில் எழுதலாம் எனவே யை சுருக்கமாகச் சொன்னாள் n க்கு செங்குத்தாக இருக்கும் N க்கு செங்குத்தாக இன்டெர்ஃபேஸ் இருக்கிறது எனவே இது tan என்று இங்கு எழுதப்பட்டிருப்பது சரியாக டான்ஜென்ஷியல் புலங்கள் மற்றும் வலது புறத்தில் எஞ்சியிருப்பது வெறுமனே இந்த விஷயம் எனவே இதை நான் பியூா் சா்பேஸ் கரண்ட் என்று அழைப்பேன் எனவே இரண்டாவது மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாட்டிற்கான அதே பயிற்சியை என்னால் மீண்டும் செய்ய முடியும் மீண்டும் அங்கே என்னிடம் என்ன இருக்கிறது என்னிடம் இருப்பதுக்கு சமம் எனவே நீடித்திருக்கும் அதே சான்று வரி வரியாக பிரதிபலிக்க முடியும் எனவே இந்த D என்பது ஒரு பிஸிக்கல் குவான்டிடிஸ் அல்லது இடப்பெயர்ச்சி புலம் நான் அதை ஒரு சா்பேஸ்இன்டெக்ரால் உடன் ஒட்டிக்கொள்வேன் அந்த பங்களிப்பு மறைந்துவிடும் என்று நான் சொல்ல முடியும் நான் ஒரு J உடன் மட்டுமே இருப்பேன் இந்த நேரத்தில் J இதில் ஒரு நேர்மறையான அடையாளத்தை கொண்டு செல்கிறது சமன்பாடு M ஒரு எதிர்மறை அடையாளத்தை சுமந்து கொண்டிருந்தது எனவே இந்த உறவை நான் டான்ஜென்ஷியல் H புலங்களுக்கு பெறுவேன் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது டான்ஜென்ஷியல் E மற்றும் இது டான்ஜென்ஷியல் H புலங்கள் எனவே இங்கே மீண்டும் என்ன இது இது ஒரு பியூா் சா்பேஸ் கரண்ட் என்றால் அது மறைந்து போகும் சிறிய தடிமன் கொண்ட மேற்பரப்பில் இருக்கிறது அப்போதுதான் அது பங்களிக்க முடியும் எனவே நான் ஒரு கடத்தாத ஊடகத்தை எடுத்துக் கொண்டால் கண்ணாடி சுவர் தளத்தை நீங்கள் அறிந்தால் அவை சரியான கடத்துனர் அல்ல எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் பௌண்டரி கண்டிஷன்ஸ் வெளிப்படுத்த பொதுவாக பயன்படுத்தப்படும் வழி என்ன டான்ஜென்ஷியல் புலங்கள் ஒன்றே ஏனென்றால் இந்த நபர்கள் J கள் மற்றும் M கள் 0 எனவே நீங்கள் பெறுகிறீர்கள் வெக்டார்களின் மொழியில் இந்த டெரிவேஸன் நீங்கள் நன்றாகப் பார்த்திருக்கிறீர்கள் என்று எழுதுகிறோம் எனவே இது டான்ஜென்ஷியல் பௌண்டரி கண்டிஷன்ஸ் மற்றொன்றுக்கு செல்லும் வரை எனவே மேக்ஸ்வெல்லின் முதல் இரண்டு சமன்பாடுகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவே மீதமுள்ள 2 சமன்பாடுகளை நான் சரியாகப் பயன்படுத்தும்போது என்ன நடக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் எனவே அது நம்மை சாதாரண பௌண்டரி கண்டிஷன்ஸ் களுக்கு அழைத்துச் செல்கிறது அதை நான் பயன்படுத்துவேன் எனவே நான் இங்கே தவறு செய்தேன் என்று நினைக்கிறேன் அது இங்கே சரியான பௌண்டரி கண்டிஷன்ஸ் களாக இருக்க வேண்டும் எனவே மீண்டும் எனக்கு இங்கே ஒரு இன்டெர்ஃபேஸ் உள்ளது இது ஊடகம் 1 மற்றும் ஊடகம் 2 யாருக்காவது நினைவில் இருந்தால் இங்கே ஒரு பௌண்டரி கண்டிஷன்ஸ் கண்டுபிடிப்பதற்கான வழி என்ன என்று சொல்லுங்கள் மாணவர்சிலிண்டர் ஒரு சிலிண்டரை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே நான் இதைப் போன்ற ஒரு சிலிண்டரை எடுத்துக்கொள்கிறேன் எனவே இது ஊடகம் 1 மற்றும் ஊடகம் 2 ஆகும் நீங்கள் ஒரு திறந்த மேற்பரப்பை அல்லது மூடிய மேற்பரப்பை எடுக்கிறீர்களா என்பதற்கான குறிப்பு அந்த குறிப்பை எவ்வாறு பெறுவீர்கள் அந்த குறிப்பைப் பார்ப்பதிலிருந்து வருகிறது மாணவர் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளின் இன்டெக்ரால் வடிவம் இங்கே இந்த சமன்பாட்டை இன்டெக்ரால் வடிவத்தில் நான் செய்தபோதுஎனக்கு கர்ல் கிடைத்தது மாணவர்கர்ல் ஸ்டோக்ஸ் தேற்றத்தால் கர்ல் ஒரு லைன் இன்டெக்ரால் ஆக மாற்றப் போகிறது என்று எனக்கு தெரியும் எனவே எனக்கு ஒரு திறந்த மேற்பரப்பு தேவை இந்த சமன்பாட்டிற்கு வரும்போது எனக்கு ஒரு டைவர்ஜன்ஸ் வெளிப்பாடு உள்ளது மேலும் டைவர்ஜன்ஸ் பொருந்தும் தேற்றம் ஒரு வாள்யூம் இன்டெக்ரலை கொண்டுள்ளது என்பதை நான் அறிவேன் எனவே நான் இங்கே ஒரு வாள்யூம் பில் பற்றி நினைக்கிறேன் முந்தைய உதாரணத்தைப் போன்ற கம்பி சட்டகத்தில் இந்த தேற்றத்தைப் பயன்படுத்த நீங்கள் முயற்சி செய்யலாம் நீங்கள் எங்கும் செல்லவில்லை என்பதைக் காண்பீர்கள் எனவே நான் இதை இங்கே எடுத்துக் கொண்டால் நாம் ஏற்கனவே பயன்படுத்தும் தேற்றத்தை நீங்கள் குறிப்பிட்டுள்ளபடி இங்கே டைவர்ஜன்ஸ் பயன்படுத்துவோம் எனவே நான் இருபுறமும் ஒரு வாள்யூம் இன்டெக்ரலைஎடுத்துக் கொண்டால் எனவே இது மூடிய மேற்பரப்பு D யின் ஃபிளக்ஸை கொடுக்கப் போகிறது எனவே எனக்கு இங்கே உள்ளது அது இங்கே உள்ள பரப்பளவு எனவே முந்தைய எடுத்துக்காட்டில் நாங்கள் செய்ததைப் போலவே இந்த இன்டெக்ரலை இரு வழிகளிலும் கணக்கிடுவேன் எனவே இந்த விஷயத்தில் நாம் முழு டெரிவேஸன் வழியாக செல்ல தேவையில்லை எனவே நான் என்ன செய்ய முடியும் என்பதை உள்ளுணர்வாக நாம் பார்க்க முடியும் இதை மதிப்பீடு செய்ய எத்தனை மேற்பரப்புகளை நாம் உடைக்க வேண்டும் எனவே இது உதாரணமாக இது ஒரு மேற்பரப்பு மேல் தொப்பி பின்னர் கீழ் தொப்பி பின்னர் வளைந்த மேற்பரப்பில் இருந்து சில பங்களிப்புகள் இருக்கப் போகிறது மேலும் வளைந்த மேற்பரப்பில் இருந்து என்ன பங்களிப்பு நடக்கும் என்பதை நான் அறிவேன் மாணவர் இது 0 க்குச் செல்லப் போகிறது ஏனென்றால் 0 க்குச் செல்லும் வரம்பை நான் எடுக்க போகிறேன் இந்த புலத்தை முடிந்தவரை கசக்கிவிட விரும்புகிறேன் எனவே இங்குள்ள புலங்களுக்கிடையில் ஒரு உறவைப் மேலே மற்றும் கீழே பெறுகிறேன் இங்குள்ள புலம் மற்றும் இங்குள்ள புலம் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவை நான் விரும்பவில்லை அது உங்களுக்குத் தெரிந்ததெல்லாம் இது ஒரு பௌண்டரி கண்டிஷன்ஸ் அல்ல இவர்களை எல்லைக்கு நெருக்கமாக சுருக்கவும் விரும்புகிறேன் எனவே இந்த தொப்பிகளிலிருந்து இங்கே பங்களிக்கும் எதுவாக இருந்தாலும் நீடித்து இருக்கும் இப்போது இங்கே தொப்பிக்கு மேற்பரப்பு இயல்பானது என்னவென்றால் இந்த போன்றது உள்ளடக்கம் வெளிப்புறப் ஃபிளக்ஸ் பங்களிக்கும் மேற்பரப்புக்கு இயல்பான ஃபிளக்ஸ் ஆகும் எனவே நான் இந்த டெல்டா y ஐ 0 ஆகக் குறைக்கும்போது இந்த தொப்பிகளுக்கு இயல்பான சாதாரணமாக மேற்பரப்புக்கு இன்டெர்ஃபேஸ் வலதுபுறமாக இருக்கும் இந்த விஷயத்தில் இது பிளஸ் n ஆக இருக்கும் இந்த விஷயத்தில் இது மைனஸ் n தொப்பியாக இருக்கும் எனவே இங்குள்ள 3 கொள்ளளவுக்கு மேல் நான் இந்த கணக்கீட்டைச் செய்யும்போது என்னிடம் என்ன மிச்சம் இருக்கும் நான் இதை இங்கே கூறு ஆல் பெருக்கப்பட்டு மற்றும் கூறு மற்றும் பிளஸ் 1 வெளிப்பாடு இது நாம் என்று சொல்வோம் இது வளைந்த மேற்பரப்பு பகுதி மற்றும் இந்த வெளிப்பாடு 0 க்கு செல்லப் போகிறது மீதமுள்ள தந்திரமான பகுதி இங்கே வலது புறத்தைப் பார்க்கிறது எனவே வலது புறம் ஆக இருக்கும் எனவே dV யுடன் மற்றும் இந்தdV உடன் இணைக்கப்பட்ட சார்ஜ் ஆகப்போகிறது இன்டெக்ரால் க்கப்பட்ட இந்த தொகுதியில் எவ்வளவு சார்ஜ் இணைக்கப்பட்டுள்ளது நான் எளிமையாக மற்றும் என்று எழுத முடியும் இந்த உருளை பெட்டியின் அளவு அதுதான் இது 0 ஆகுமா இல்லையா என்பதை பற்றி இப்போது நீங்கள் என்ன சொல்ல முடியும் மாணவர் இன்டெக்ரால் இல்லை இங்கே எந்தவிதமான இன்டெக்ரலும் இல்லை நாங்கள் அதை அகற்றினோம் ஆம் எனவே இது 0 அல்லது நான்ஜுரோ ஆக இருக்கும் மேலும் இது எந்த நிலையில் 0 அல்லது நான்ஜுரோ ஆக இருக்கும் மாணவர் மாணவர் சரியாக எனவே தற்போதைய கலந்துரையாடலைப் போலவே நான் ஒரு வால்யூம் சார்ஜ் விநியோகத்தை வைத்திருந்தால் அது கொள்ளளவு வழியாக விநியோகிக்கப்படுகிறது பின்னர் என்ன நடக்கும் என்பது ஒரு கொள்ளளவு இருக்கும் வரையறுக்கப்பட்ட சார்ஜ் 0 ஆக சுருங்குகிறது எனவே அதன் பங்களிப்பு மிகக் குறைவு மறுபுறம் எனக்கு ஒரு தூய்மையான மேற்பரப்பு சார்ஜ் இருந்தால் அது ஒரு உலோகக் கடத்தியை எடுக்கும் சரியான கடத்தியை போல மீண்டும் நிகழக்கூடும் அதன் மீது சார்ஜ் போடப்படுகிறது ஒரு சார்ஜ் மேற்பரப்பு மட்டுமே வாழ்கிறது எனவே சார்ஜ் ஒரு தூய்மையான மேற்பரப்பு சார்ஜ் என்றால் மட்டுமே இந்த வெளிப்பாடு நீடித்து இருப்பதற்கான ஒரே வழி எனவே இது ஒரு தூய்மையான மேற்பரப்பு சார்ஜ் மற்றும்மற்றும் இது மற்றும் இன் இயல்பான கூறுகளைப் பிடிக்கிறது மேலும் இந்த ஒரு பகுதி மற்றும் டாட் ப்ராடக்ட் நீடித்து இருக்கும் அதே வேறுபாட்டை இரண்டாவது டைவர்ஜன்ஸ் உறவோடு நான் மீண்டும் செய்ய முடியும் எனவே இதுவும் ஒரு தூய காந்த சார்ஜ் எனவே இந்த நுட்பங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கையில் உள்ள சிக்கலைப் பொறுத்து அவற்றைப் பயன்படுத்த வேண்டியிருக்கும் மேலும் இது போன்ற ஒரு சா்பேஸ் இன்டெக்ரலை ஒரு லைன் இன்டெகிரலாகவோ அல்லது ஒரு வால்யூம் இன்டெக்ரலை சா்பேஸ் இன்டெகிரலாகவோ எளிமையாக்க வெக்டர்கால்குலஸின் கருவிகளைப் பயன்படுத்துகிறோம் இதுதான் இங்கே அடிப்படை கருத்து எனவே ஒரு புலத்தில் உள்ள சக்தி என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே மீண்டும் இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் இது இன்ஸ்டன்டெனியஸ் பய்ண்டிங் வெக்டர் என்று அழைக்கப்படுகிறது உண்மையான மதிப்புமிக்க பிஸிக்கல் குவான்டிடிஸ் களைப் பார்க்கும்போது இன்ஸ்டன்டெனியஸ் பய்ண்டிங் வெக்டரின் வரையறை எளிதானது எனவே அதன் அடிப்படையில் இது வெறுமனே எனவே அதன் அடிப்படையில் அதை விட எளிமையானது இல்லை எனது பேஸர்களை சரியாக அறிமுகப்படுத்தும்போது இந்த வெளிப்பாடு இன்னும் கொஞ்சம் சிக்கலாகிறது எனவே நான் இப்போது கண்டுபிடிக்க விரும்புகிறேன் இந்த பய்ண்டிங் வெக்டர் ஒரு பேஸர் குறியீட்டில் வெளிப்படுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் எனது எல்லா கணக்கீடுகளையும் நான் ஃபாசரில் செய்யப் போகிறேன் ஏனெனில் ஃபாசர்களின் அடிப்படையில் சக்திக்கான வெளிப்பாடு இருக்க வேண்டும் எனவே நாங்கள் இதை ஏற்கனவே செய்துள்ளோம் உண்மையான மதிப்புமிக்க அளவு பேஸர் உண்மையான பகுதியின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே இதை நான் உங்களிடம் எளிமைப்படுத்த சொன்னாள் ஒரு சிக்கலான எண்ணின் உண்மையான பகுதியை நீங்கள் எவ்வாறு எழுதுவீர்கள் மாணவர் காஸ் காஸ் ஒரு வழி மற்றொரு வழி நான் உங்களுக்கு ஒரு சிக்கலான எண் z யை கொடுக்கிறேன் மேலும் z இன் உண்மையான பகுதியை எனக்குத் தருமாறு கேட்டேன் என்று வைத்துக்கொள்வேன் மாணவர் எனவே இதை நான் பாதியாக எழுதலாம் அதனால் சரி எனவே அது மின்சார புலம் செல்லும் வரை உள்ளது இதேபோல் நான் H க்கு அதையே செய்ய முடியும் அதை என்று எழுதுவேன் எனவே நான் அடுத்து என்ன செய்வது நான் இந்த வெளிப்பாட்டையும் இந்த வெளிப்பாட்டையும் எடுத்து பய்ண்டிங் வெக்டர் வெளிப்பாட்டில் வைக்கப் போகிறேன் நமக்கு என்ன கிடைக்கும் என்று பார்ப்போம் எனவே இந்த இரண்டு அளவுகளுக்கு இடையில் நான் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது எத்தனை வெளிப்பாடுகளை கவனிப்பீர்கள் எனவே உதாரணமாக இந்த பையன் இந்த பையனுடன் இணைந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் நான் உள்ளே நுழைவேன் இந்த பையன் இந்த பையனுடன் இணைந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் மாணவர்மைனஸ் நான் இதை பெறுவேன் இதேபோல் இந்த பையன் இந்த பையனுடன் இணைந்தால் எனக்கு எதுவும் கிடைக்காது மாணவர்No Dc மற்றும் உங்களுக்கு 0 கிடைக்கும் இதேபோல் இந்த பையன் இந்த பையனுடன் இணைந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அதிர்வெண் வெளிப்பாடு ஃபாசர் வெளிப்பாடு 0 எனவே இந்த வெளிப்பாடுகள் அனைத்தையும் திறக்காமல் கூட இவை எனக்கு கிடைக்கும் அதிர்வெண் சொற்கள் என்று எனக்குத் தெரியும் நான் ஒரு 0 ஐப் பெறுவேன் நான் அதைப் பெறுவேன் ஒரு பெறுவது எனக்கு சாத்தியமில்லை நீங்கள் அதை உள்ளுணர்வாக உடனடியாகப் பார்க்க முடியும் எனவே இதை மேலும் எளிமைப்படுத்தும்போது எனவே இதை மேலும் எளிமைப்படுத்தும்போது நீங்கள் பெறும் வெளிப்பாடு 0 இல் உள்ளது மேலும் நீங்கள் பெறும் இரண்டாவது சொல் ok எனவே எல்லா எல்லைகளும் அடைப்புக் குறிகள் ஆக உள்ளன அதைத்தான் நான் பெறுகிறேன் எனவே சக்தி 2 கூறுகளைக் கொண்டிருப்பதை இருப்பதாக தெரிகிறது ஒன்று dcயில் உள்ளது ஒன்று இல் உள்ளது எனவே அதிர்வெண்ணை விட இரண்டு மடங்கு ஊசலாடும் பேஸர்களின் சராசரியை நான் எடுத்துக் கொண்டால் எவ்வளவு சராசரி இருக்கிறது 0 சரி நீங்கள் 2 ஏற்ற இறக்கங்களுக்கு ஆளான விதம் சராசரியாக 0 ஆக இருக்கும் 1 காலகட்டத்தில் இன்டெக்ரல் செய்க்கிறோம் எனவே அதனால்தான் சராசரி சக்தி dc யின் வெளிப்பாடு மட்டுமே நீடித்து இருக்கிறது எனவே இப்போது பொதுவாக நாம் சராசரி சக்தியில் ஆர்வமாக உள்ளோம் எனவே சராசரி சக்தி இப்போது பேஸர்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது மற்றும் அதில் பாதியை சரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இது சக்தி என்பதை E கிராஸ் H வெளிப்பாட்டின் சக்தி E கிராஸ் H ஸ்டார் உண்மையானதாக நீங்கள் கற்பனை செய்ததாக இருக்க முடியும் மேலும் இரு பகுதிகளையும் சிக்கலான எண்ணாக வைத்திருப்போம் எனவே உண்மையான பகுதி எனக்கு சக்தியைத் தரப்போகிறது மேலும் கற்பனை பகுதி என்ன தரப்போகிறது சுற்றுகள் பின்னணியில் உள்ளவைகளை என்ன என்று நாங்கள் அழைக்கிறோம் மாணவர் எதிர்வினை எதிர்வினை சக்தி எனவே ஆண்டெனாவிலிருந்து வரும் கதிர்வீச்சைப் பார்க்கும்போது உண்மையான சக்தி மற்றும் எதிர்வினை சக்தி பற்றிய இந்த கருத்து மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு ஆண்டெனாவின் அருகிலுள்ள புலத்தில் பெரும்பாலான ஆற்றல் வினைபுரியும் நான் தொலை தூரத்திற்கு செல்லும்போது அது மேலும் உண்மையான சக்தியாக மாறுவதைக் காண்போம் எனவே இது தத்துவார்த்த வேடிக்கைக்காக மட்டுமல்ல இயற்கையில் இந்த விஷயங்கள் நடக்கின்றன